இதுவரை முன்னர் இருந்த மாடல்களில் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நிரலை எவ்வாறு வடிவமைப்பது என்பது பற்றி விவாதித்தோம் இப்போது பயிர்ச்சி நிரல்களை வடிவமைக்கும்போது நாம் வடிவமைக்கும் கோட்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவிதமான கோட்பாடுகள் பயிற்சி நிரல் வடிவமைப்பதில் முக்கியமாகிறது கற்கும் கோட்பாடுகள் உள்ளன கற்கும் கோட்பாடுகளில் முதல் கோட்பாடு வலுவூட்டல் கோட்பாடு ஆகும் மக்கள் பல்வேறுவிதமான நடத்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த வலுவூட்டல் கோட்பாடு மக்கள் குறிப்பிட்ட நடத்தையை செய்வதற்கு ஊக்கம் அல்லது தவிர்ப்பது ஏனென்றால் அவர்களுடைய முந்தைய நடத்தையால் விளைவுகள் எவ்வாறு இருந்தது என்பது பற்றி இந்த முறையில் நமது முந்தைய அனுபவம் எவ்வாறு இருந்தது அது நேர்மறையான விளைவுகளாக இருந்தால் அந்த மனிதர் அந்த குறிப்பிட்ட நடத்தையை மீண்டும் மீண்டும் செய்வார் மற்றும் மீண்டும் அந்த விதமான வேலை செய்யப் படும் ஆனால் அந்த மனிதரிடம் எதிர்மறை நடத்தை இருந்து எதிர்மறை விளைவுகள் உண்டானால் அவர் அந்த வகையான நடத்தையை தவிர்ப்பார் பின்னர் இந்த வலுவூட்டல் கோட்பாட்டில் பலவிதமான அளவு கூறுகள் உள்ளன ஒரு அளவு கூறு நிலையான வலுவூட்டல் நடத்தை நிலையான வலுவூட்டல் நடத்தை என்றால் எப்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நடத்தை இருக்கிறதோ ஒவ்வொரு தடவையும் வெகுமதி இருக்கும் அதனால் ஒவ்வொரு தடவையும் வெகுமதி தரப்படும்போது அல்லது ஒவ்வொரு தடவையும் தண்டனை தரப்படும்போது அது எதிர்மறை வலுவூட்டல் கோட்பாடுஆனால் நிலையானது உடன் இடைவெளி உள்ளன இடைவெளி நடத்தை இடைவெளி வலுவூட்டல் நடத்தை என்றால் அது ஒவ்வொரு காலாண்டு சிறந்த ஊழியர் விருது தரப்படும் யாருக்கு வேலை இடத்தில் அதிகமான வருகை உள்ளது அந்த விருது கொடுக்கப்படும் அல்லது வேலையிடத்தில் சிறந்த உற்பத்தி திறன்செய்தவருக்கு அதாவது ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்திற்கான சிறந்த செயலாக்குபவர் விருது தரப்படும் எனவே இதுதான் இடைவெளி ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு மூன்று மாதங்கள் காலாண்டு இந்த மாதிரியான வெகுமதி கொடுக்கப்படும் மற்றும் இந்த வகையான வெகுமதி தரப்படும்போது நாம் அப்போது இடைவெளி வலுவூட்டல் நடத்தை உள்ளது என்று கூறுவோம் மற்றும் இந்த இடைவெளியும்நிலையானது உதாரணத்திற்கு ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்குப் பின்னர் எனவே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் நேர்மறை வலுவூட்டல் இருப்பதை பார்ப்பீர்கள் மற்றும் விளைவு அந்த குறிப்பிட்ட நடத்தையால் மகிழ்ச்சிகரமான விளைவாக இருக்கும் ஆனால் எதிர்மறை வலுவூட்டல் விஷயத்தில் ஏனென்றால் நாம் சில சமயம் ஒரு குறிப்பிட்ட நடத்தையை கட்டுப்பாடு செய்வது மிகவும் முக்கியமாகிறது அல்லது அந்த மனிதர் அந்த குறிப்பிட்ட நடத்தையை மீண்டும் செய்யக்கூடாது குறிப்பிட்ட நடத்தையை தவிர்ப்பது மற்றும் எதிர்மறை வலுவூட்டல் காரணம் அங்கு இருக்க வேண்டும் சாதாரணமாக எதிர்மறை வலுவூட்டல் நடத்தை இருந்தால் தண்டனை இருக்கும் எனவே தண்டனை இருந்தால் அங்கு எதிர்மறை வலுவூட்டல் நடத்தை இருக்கும் என்னுடைய பரிந்துரை நேர்மறை வலுவூட்டல் மற்றும் எதிர்மறை வலுவூட்டல் இரண்டுக்குமிடையில் மற்றுமொரு வலுவூட்டல் அதாவது திருத்தம் நடவடிக்கை திருத்தம் நடவடிக்கைநேர்மறையாக இருக்க வேண்டியதில்லை எதிர்மறை நடத்தை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ திருத்தம் நடவடிக்கை தேவைப்படுகிறது நாம் திருத்தம் நடவடிக்கை பற்றி பேசும்போது நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் கோட்பாடுகளில் திருத்தம் நடவடிக்கையில் எந்தவிதமான தீர்வும் இல்லை குறிப்பிட்டஒரு மனிதரை நாம் மதிப்பீடு செய்யவேண்டும் அதாவது என்ன மாதிரியான தவறான செயல் அந்தக் குறிப்பிட்ட மனிதர் செய்திருக்கிறார் மற்றும் அவருடைய குணாதிசயம் என்ன எனவே இந்த வகையான புதுவிதமான வலுவூட்டல் நடத்தை செயல்முறைகள் அது பின்னர் ஆக்கப்பூர்வ செயல்முறை ஆகும் ஏனென்றால் நீங்கள் விருத்தம் நடவடிக்கைக்கு போகும்போது அதுபற்றி நீங்கள் நினைத்துப் பார்க்க வேண்டும் அதாவது அந்த குறிப்பிட்ட மனிதரை எது சரி செய்யும் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட சமயத்தில் பொதுவாக எங்கு பொதுவாக எதிர்மறை வலுவூட்டல் இருக்கிறதோ அங்கு திருத்தம் நடவடிக்கை சரிவரும் எனவே பயிற்சி அளிப்பவர் மற்றும் ஹெச் ஆர்மனிதர் பொறுமையாக இருப்பார்கள் ஒருவர் பொறுமையாக இருந்து மற்றும் பின்னர் இது சரியா எதிர்மறை வலுவூட்டல் சரியா ஆனால் எதிர்மறை வலுவூட்டல் தவிர்க்கலாமா மற்றும் பின்னர் நாம் திருத்தம் நடவடிக்கைக்கு செல்லலாம் மற்றும் பின்னர் இந்த வகையான நிலைமை நடத்தையின் வலுவூட்டலுக்கு உதவும் ஒரு பயிற்சி நோக்கிலிருந்து வலுவூட்டல் நடத்தை பற்றி பேசும்போது அந்த வலுவூட்டல் கோட்பாடு பரிந்துரைப்பது என்னவென்றால் கற்பவர்கள் அறிவு பெறுவதற்கு நடத்தை மாற்றத்திற்கு அல்லது அளவு மாற்றம்செய்வதற்கு பயிற்சி அளிப்பவர் கற்பவர்களுக்கு எந்த விளைவுகள் நேர்மறையாக காணப்படுகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அறிவு அடைவதற்கு எனவே அறிவு அடைவதற்கு நேர்மறை வலுவூட்டல் இருக்கும் நான் ஒரு கதையை பகிர விரும்புகிறேன் 2 சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்கள் தொடக்கப் பள்ளிக்கு சென்று வந்தார்கள் மற்றும் முதல் சகோதரன் நேர்மையானவன் மற்றும் தீவிரமானவன் சிறியவன் குறும்புக்காரன் ஆனால் எப்பொழுது அவர்கள் பள்ளிக்கு சென்று திரும்பி வரும்போது அவர்கள் தாய் பெரியவன் வெறும் கைகளோடு வருவதையும் ஆனால்குறும்புக்கார பையன் சாக்லெட்டுகளை வைத்திருப்பதையும் பார்க்கிறார் எனவே ஆசிரியர் ஏன் உனக்கு சாக்லேட் கொடுத்து இருக்கிறார் நீ என்ன நல்ல காரியம் செய்தாய் அவன் ஒன்றும் சொல்லவில்லை ஏனென்றால் நான் வகுப்பில் சத்தம் உருவாக்கினேன் மற்றும் ஆசிரியர் ஓகே நீ பேசாமல் இரு உனக்கு சாக்லேட் தருகிறேன் இப்பொழுது நடத்தை வலுவூட்டல் அதாவது யார் அதிக இடையூறு தருகிறார்களோ அவர்களுக்கு வெகுமதி கிடைக்கிறது மற்றும் நேர்மையாகஇருப்பவர்களுக்கு வெகுமதிகள் தரப்படுவதில்லை இந்த நிலைமையை எப்படி பார்க்கிறீர்கள் உங்கள் பதில் என்ன ஆனால் இங்கு கேள்வி என்னவென்றால் யார் வெற்றி பெறுவார்கள் முதல் பையன் தான் வெற்றி பெறுவான் ஏன் அவன் வெற்றி பெறுவான் ஏனென்றால் அவன் நேர்மையானவன் தனது படிப்பை செய்கிறான் மற்றும் பரீட்சை நடக்கும் போதெல்லாம் முதல் பையன் பரிட்சையில் அதிக மதிப்பெண் வாங்குகிறான் மற்றும் குறும்புக்கார சிறுவர்கள் இந்த மாதிரியான தற்காலிக விருதுகளை வாங்குவார்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சாக்லேட் வாங்கி வந்தான் மற்றும் பரீட்சை நேரத்தில் அவன் படிக்காததால் அதாவது அவன் படிக்கவில்லை என்றால் அவனுக்கு வெகுமதி எதுவும் கிடைக்காது அதனால் கடைசியில் அந்த கோட்பாடு என்னவென்றால் யார் கடினமாக வேலை செய்கிறார்களோ யார் நன்றாக செயல்படுகிறார்கள் யார் அமைதியாக நிதானமாக மற்றும் கூட்டாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் அவர்கள் வெற்றியாளர்கள் ஒரு சிறு காலத்திற்கு அவர்கள் வெற்றி அடையவில்லை இந்த இடையூறு செய்யும் மக்கள் ரிவார்டு வாங்குவதை போன்று இவர்கள் வெற்றி அடையவில்லை என்பதுபோல் காணலாம் ஆனால் இது குறுகிய காலம் நீண்ட காலத்திற்கு மற்றும் உண்மையாக நீண்ட காலத்திற்கு மட்டுமல்லாது உண்மையாகவே நீங்கள் யார் உண்மையாக சின்சியராக தங்கள் வேலைகளை செய்தபடி இருக்கிறார்களோ செய்தபடி இருக்க வேண்டும் சமயத்தில் அவர்களுக்கு பின் தங்குதல் இருக்கும் ஆனால் நீண்ட காலத்திற்கு அவர்கள் வேலையில் பெரும் பலம் வாய்ந்தவர்களாக அவர்கள் செயல்படும்போது தங்கள் வேலையை நன்கு அறிவார்கள் அதனால் இந்த விஷயத்தில் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அதனால் வலுவூட்டல் நடத்தையில் அதாவது அறிவு பெறுதல் பயிற்சியாளர்களை போல் ஒரு குழு உள்ளது ஒன்று அல்லது இரண்டு இடையூறு செய்பவர்களும் இருப்பார்கள் மற்றும் பயிற்சி அளிப்பவர் அதிக கண்காணிப்பு தர வேண்டும் மற்றும் சில சமயம் அவர்களை சந்தோஷப்படுத்துவது ஆனால் நீண்ட காலத்திற்கு அல்ல பயிற்சி நிரலின் முடிவில் நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தவர்கள் கற்பதற்கு வந்தவர்கள் முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் என்ன பயில வேண்டும் மற்றும் அவற்றை தங்கள் வேலை இடத்தில் செயல்படுத்துவார்கள் எனவே இந்த மாதிரியான அறிவு பெறுதல் மற்றும் நடத்தையை மாற்றுதல் மற்றும் அளவுகளை மாற்றம் செய்வது பயிற்சி அளிப்பவர்கள் பயில்பவர்கள் எவற்றை நேர்மறையாக பார்க்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் நேர்மறை அமலாக்கம்வேலை செய்யும் ஆனால் இங்கு பார்த்தால் மற்றுமொரு விஷயம் எழுதப்பட்டுள்ளது மற்றும் அந்த விஷயம் அதாவது எதிர்மறை மற்றும் பயில்பவர்கள் விளைவுகள் அதிக நேர்மறை மற்றும் எதிர்மறையாகவும் பார்க்கிறார்கள் அதனால் சில சமயம் பயிற்சி அளிப்பவர்கள் மிகவும் கண்டிப்பாக இருப்பார்கள் விரும்பத்தக்க வகையில் சமயத்தில் கண்டிப்பாக இருப்பது நல்ல விளைவுகளை தரும் ஆனால் நாம் குழப்பமடைய கூடாது ஏனென்றால் நேர்மறை வலுவூட்டல் நீண்ட காலம் தங்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த குறிப்பிட்ட கதையில் நேர்மறை வலுவூட்டல் நீண்ட காலம் தங்கி இருக்கும் எதிர்மறை வலுவூட்டல் குறுகிய காலத்திற்கு தங்கும் பின்னர் மீண்டும் இடையூறு செய்பவர் இடையூறு செய்து கொண்டு இருப்பார்கள் எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் பயிற்சி கண்ணோட்டத்தில் சரி நாம் நேர்மறை அமலாக்கம் கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் இடையூறு செய்பவர்களை தவிர்க்க வேண்டும் அல்லது கண்டு கொள்ளக் கூடாது மற்றும் நமது குறிக்கோளுடன் செயல்பட்டு மனிதர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் பயிற்சி அளிப்பவர்கள் இந்த விளைவுகளை அறிவு பெற கற்பவர்கள் அல்லது திறன் அல்லது நடத்தையில் மாற்றம் இவற்றுடன் இணைக்க வேண்டும் ஆனால் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் குணாதிசயம் நிலைமை பயிற்சியாளர்களின் குணாதிசயம் பயிற்சிக் அளிப்பவரின் குணாதிசயம் அந்த நிலைமை வேலை சூழல் சட்டம் எல்லா கூறுகளும் சேர்ந்து விளைவு உண்டாகும் இது பயிற்சியாளர் அல்லது பயிற்சி அளிப்பவர் சார்ந்திருப்பதில்லை ஆனால் சூழலை சார்ந்துள்ளது சட்டம் சார்ந்துள்ளது மற்ற கூறுகளையும் சார்ந்துள்ளது ஆனால் அணுகுமுறை சுருக்கமாகஅணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் எனவே அணுகுமுறை மிகவும் நேர்மறை வலுவூட்டல் நடத்தை ஆக இருத்தல் வேண்டும் பின்னர் நடத்தை மாறுதல் ஒரு பயிற்சி முறை இது வலுவூட்டல் கோட்பாடு சார்ந்து உள்ளது அதனால் பங்கேற்பவர்கள் யாராக இருந்தாலும் மற்றும் மேற்கொள்வதற்கு மாற்றம் காரணிகள் தேவை இதுதான் வலுவூட்டல் கோட்பாடு பின்னர் நேர்மறை அல்லது எதிர்மறை அல்லது திருத்தம் நடவடிக்கை நான் குறிப்பிட்ட மற்றொன்று அதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம் அது திருத்தம் நடவடிக்கை பற்றியதாகும் மற்றும் நீங்கள் திருத்தம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுது வலுவூட்டல் கோட்பாடுக்கு பின் நாம் பேசப்போவது சமூக கற்றல் கோட்பாடு சமூக கற்றல் கோட்பாடு மக்கள் மற்ற மனிதர்களின் மாதிரிகளை கவனித்து யாரை உண்மை மற்றும் அறிந்தவர்கள் மற்றும் முன்மாதிரி என்று நம்புகிறார்களோ அதை வலியுறுத்துகிறது எனவே நம் நாட்களில் ஒரு போக்கு இருந்தது அதாவது மக்கள் உன்னுடைய முன்மாதிரி யார் என்று பேசி வந்தனர் இப்போது இந்த தலைமுறை நாமே நமக்கு முன்மாதிரி என்று கூறுகின்றனர் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட முன்மாதிரி இருந்தபோது அந்த முன்மாதிரி மீது மிகப்பெரிய நம்பிக்கை மற்றும் மிகப் பெரிய அறிவாளி என்று இருந்தது மற்றும் நான் நிறைவு நினைவு கூறுகிறேன் நான் தொழிலிலிருந்து கல்விக்கு வந்தபோது அந்த சமயத்தில் நான் 22 வருடத்திற்கு முன் இருக்க விரும்பினேன் நான் பயிற்சி அளிப்பவர் ஆக இருக்கவேண்டும் என்று விரும்பினேன் மற்றும் எனது ரோல் மாடல் ஸ்ரீ ரங்கம்நெக்கர் எனது பெயர் போல் சாருடைய பெயரும் ஸ்ரீ ரங்கம் நெக்கர் சார் எனவே இந்த விஷயத்தில் மக்கள் அடுத்தவர்களை கவனித்து மற்றும் சமூகத்தில் இருந்து கற்பது சமூக கோட்பாடு நான் அவரைப் பார்த்தேன் அவருடைய பயிற்சி நிரல்களை பங்கேற்றேன் மற்றும் அதே பெயர் குணாதிசயம் ஒரு நல்ல சக்திவாய்ந்த உயர்நிலை பயிற்சியாளராக அவரைப் பார்த்தேன் எனவே இது என்னை ஊக்கப்படுத்தியது ஆமாம் பயிற்சியை தொடர வேண்டும் மற்றும் சமூக கற்றல் கோட்பாடு மேற்கொள்ளப்பட்டது சமூக கற்றல் கோட்பாடு வலுவூட்டல் அல்லது வெகுமதி அளித்தல் நடத்தையை அங்கீகரித்து மீண்டும் செய்வதை மேற்கொள்கிறது எனவே இயற்கையாக நாம் எப்போதெல்லாம் இந்த மாதிரிகளை ஏற்றுக் கொள்கிறோமோ நாம் என்ன செய்கிறோம் நாம் மீண்டும் அதையே செய்கிறோம் பின்னர் நான் 95 களில் காசிம் நகடாவுடன் நிரல்களில் ப்ரோக்ராம்களில்கலந்து கொள்ள ஆரம்பித்தேன் அது சுமார் 23 வருடங்கள் 22 23 வருடங்களுக்கு முன்னால் அந்த வகையான பயிற்சி நிரல்களை நான் நடத்த ஆரம்பித்து விட்டேன் எனினும் நான் ஸ்ரீராம் மற்றும் ரேமாண்டில் உள்ளிருப்பு பயிற்சி அளிப்பவராக இருந்தேன் அதனுடன் நான் கல்விக்கு மாறியவுடன் இந்த குறிப்பிட்ட மீண்டும் வேண்டும் செய்யும் நடத்தை ஏனென்றால் கல்வியாளராக எனது பங்கு கற்பித்தல் ஆய்வு பயிற்சியளித்தல் செயல்திட்டங்கள் மற்றும் நிர்வாகம் எனவே அதுவும் ஒரு பங்கு அதாவது வலுவூட்டல் அல்லது வெகுமதி அளித்தல் அமைப்பு இருக்க வேண்டும் மற்றும் அந்த வெகுமதி அளிக்கும் அமைப்பு மிகவும் நல்லது மற்றும் அது மக்களை நடத்தையை மீண்டும் செய்ய ஊக்கம் அளித்தது மற்றும் சமூக கற்றல் கோட்பாடுபடி கற்பது ஒரு மனிதனின் சுய திறன் ஆகும் முன்னர் நான் சுய திறன் பற்றி குறிப்பிட்டு இருக்கிறேன் இப்பொழுது நாம் எப்பொழுது ஊக்கம் பற்றி பேசினாலும் ஊக்கம் மற்றும் சுய திறனுக்கு இடையே பலமான உறவு உள்ளது என்று பார்க்கிறோம் சுய திறன் என்பது ஒருவரால் வெற்றிகரமாக அறிவு மற்றும் திறனை கற்க முடியுமா என்ற ஒருவரின் தனிப்பட்ட தீர்ப்பு எனவே அதிக சுய திறன் என்றால் அவரால் அறிவு மற்றும் திறன்களை வெற்றிகரமாக கற்க முடியும் என்பது அவர்களுடைய சுய தீர்ப்பு ஏனென்றால் அவர் தனிப்பட்டவர் சுய திறன் மிக அதிகம் இப்போது ஏன் சில மனிதர்களிடம் அதிக சுய திறனும் சில மனிதர்களிடம் கம்மியான சுய திறனும் உள்ளது ஏன் சில மனிதர்கள் தங்களால் அறிவு மற்றும் திறனை வெற்றிகரமாக கற்க முடியும் என்று நம்புகிறார்கள் மற்றும் சில மனிதர்கள் தங்களால் அறிவு மற்றும் திறனை கற்க முடியாது என்று நம்புகிறார்கள் என்ன கூறுகள் இது பரம்பரையா பின்னர் இரண்டு சகோதரர்கள் உள்ளனர் அவர்களில் ஒருவர் தன்னால் அறிவு மற்றும் திறனை வெற்றிகரமாக கற்க இயலும் என்று உணர்கிறார் ஆனால் அதேசமயம் மற்றவர் தன்னால் அறிவு மற்றும் திறனை கற்க இயலாது என்று உணர்கிறார் எனவே எது அவர்களை வேறு விதமாக செய்கிறது மற்றும் அது சூழல் மற்றும் நிலைமை இரண்டு சகோதரர்களும் இருவேறு சூழல் மற்றும் வேறு நிலைமைகள் மற்றும் வெவ்வேறு சமுதாயங்கள் நண்பர்கள் வேறு சமுதாயம் வேறு ஆனால் குடும்பம் ஒன்று குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமுதாயம் இவையெல்லாம் சூழல் மற்றும் சமுதாய சூழல் பற்றி பேசும் போது வரும் எனவே குடும்பம் ஒன்று ஆனால் நண்பர்கள் மற்றும் சமுதாயம் வேறு மற்றும் இந்த சகோதரர்கள் விஷயத்தில் இருவரும் ஒரே குடும்பத்தில் இருந்து வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய சுய திறன் அதிகம் அல்லது குறைவு இது அவர்கள் சூழலுடன் இருக்கும் தொடர்பை பொறுத்து அமையும் சமூக கற்றல் கோட்பாடு இது ஒரு மனிதரின் சுய திறனை பொருத்து அமையும் எனவே என்னால் கற்க முடியும் அல்லது என்னால் கற்க முடியாது எனவே சுற்றுப்புற சூழல் எதுவோ அது ஒரு மனிதரை ஊக்கப்படுத்துகிறது இதுதான் சமூக கற்றல் கோட்பாடு கருத்து இதனால்தான் நமது பெற்றோர் நல்ல நண்பர்களை வைத்துக்கொள் நல்ல சேர்க்கை நல்ல சேர்க்கை உன்னை ஊக்கப்படுத்தும் என்று சொல்லியபடியே இருக்கிறார்கள் ஆனால் உன்னிடம் நல்ல சேர்க்கை இல்லை என்றால் பின்னர் மக்கள் உன்னிடமிருந்து எதையும் கற்பதற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போகும் மாறாக நீ மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வாய் அதனால் கவனமாக இரு எனவே சமூக கற்றல் என்ன சொல்கிறது என்றால் நான்கு செயல்முறைகள் உள்ளன அவை கற்றல் கவனம் தக்க வைத்தல் மோட்டார் ரிபுரோடக்சன் மற்றும் ஊக்கமளிக்கும் செயல்முறை என்பது ஆகும் எனவே சிறுவயதில் இருந்தே நண்பர்கள் பள்ளி நாட்களிலிருந்தே நாம் சமுதாயத்தில் கவனம் கொள்கிறோம் நம்மை சுற்றி என்ன இருக்கிறது நமது மாமா அத்தை எப்படி நடந்து கொள்கிறார்கள் நமது பெற்றோர் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் நம்முடைய அக்கம்பக்கத்தினர் எவ்வாறு நடந்துகொள்கிறார்கள் நமது நண்பர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் மற்றும் நமது முழு கவனம் இருக்கிறது நமது மனது இந்த வயதில் கற்பதற்கு மிக மிக விரும்புகிறது மற்றும் அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் மற்றும் அந்த குறிப்பிட்ட கவனிப்பு இன்னும் நம்மிடம் சிறுவயது நினைவுகள் அதிகம் உள்ளன நாம் இடைப்பட்ட வருடங்களை மறந்து விடலாம் ஆனால் சிறுவயதை நாம் இன்னும் நினைவில் கொள்கிறோம் எனவே தக்கவைப்பது மிக அதிகம் அந்த தக்கவைப்பது இருக்கும்போது இயற்கையாக நம்முடைய நடத்தையில் அது பிரதிபலிக்கும் அதை மோட்டார் ரிபுரோடக்சன் என்கிறோம் எனவே கவனம் அதிகமாகும்போது தக்கவைப்பது அதிகமாகிறது மோட்டார் ரிபுரோடக்சன் அதிகமாகிறது ஆனால் சில விஷயங்களில் அது அதிகமாக உள்ளது சில விஷயங்களில் அது கம்மியாக உள்ளது ஏன் இதற்கு பதில் ஊக்கமளிக்கும் செயல்முறைகள் ஆகும் எனவே நாம் எப்பொழுது ஊக்கமளிக்கும்செயல்முறை பற்றி பேசினாலும் மற்றும் இந்த ஊக்கமளிக்கும் செயல்முறை மீண்டும் செய்யும் முறை நடைபெறுமா அல்லது மீண்டும் செய்யும் முறை இருக்காதா என்பது பற்றி தான் நமது சிறு வயது நினைவுகள் பலவற்றை நம்மால் பதிவு செய்ய முடிவதில்லை ஆனால் சிலவற்றை அல்லது நமக்கு பிடித்தவற்றை மற்றும் ஊக்கமளிக்கிறது எதுவெல்லாம் நமக்கு பிடித்ததோ அவற்றையெல்லாம் குறிப்பிட்டு நினைவு கொள்கிறோம் இதன் விளைவாக குறிப்பிட்ட மீண்டும் செய்யும் முறை எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் இது சிறுவயது விஷயம் மட்டுமல்ல கற்பது தொடர் நிகழ்வு அதனால் நாம் பயிற்சி நிரல் நடத்தும்போது மற்றும் பயிற்சியாளர்கள் கற்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் கற்கிறார்கள் அவர்கள் தங்களிடமிருந்து பிற பயிற்சியாளர்களின் இருந்து தங்களோடு இருப்பவர்களிடம் இருந்து கற்கிறார்கள் எனவே அவர்கள் மற்றவர்களிடம் இருந்து கற்கிறார்கள் அதாவது எப்படி செய்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் அதே விஷயம் நேர்மறை மற்றும் எதிர்மறை அதிக சுய திறன் கம்மியான சுய திறன் எனவே ஒரு மனிதர் வடிகட்டுவார் அவருடைய மனது வடிகட்டும் வடிகட்டுதல் இங்கு நடைபெறும் அதாவது நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்கள் இரண்டும் இருக்கும் இரண்டும் சமுதாயத்தில் உள்ளன ஆனால் நாம் எதை ஏற்றுக் கொள்கிறோம் என்பதை நமது வடிகட்டுதல் முடிவுசெய்யும் மற்றும் இந்த விஷயத்தில் இது மிக மிக முக்கியம் அதாவது எந்த வகையான வடிகட்டுதல் மற்றும் என்ன வகையான வடிகட்டுதல் ஊக்கம் என்ன ஊக்கம் அடைதல் என்பது ஆகும் பின்னர் எப்படி இந்த ஊக்கம் அங்கு இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இங்கு குறிக்கோள் கோட்பாடு வரும் குறிக்கோள் அமைக்கும்கோட்பாட்டில் ஒரு மனிதனின் உளச்சான்று குறிக்கோள் மற்றும் நோக்கங்கள் இவைகளில் இருந்து நடத்தை உருவாகிறது என்பது குறிக்கோள் அமைக்கும் கோட்பாடு அனுமானம் குறிக்கோள் என்பது என்ன வாழ்க்கையின் காரணம் என்ன பள்ளிப்பருவ நாட்களிலும் இவை கேட்கப்பட்டிருக்கும் அது என்ன சிறப்புப் பாடங்கள் நீ எடுக்க விரும்புகிறாய் கணிதம் எடுக்க போகிறாயா அல்லது கலைகள் உயிரியல் கணிதம் இவையெல்லாம் பிரிவுகள் நீ என்னவாக வேண்டும் உன்னுடைய குறிக்கோள் என்ன மற்றும் சுவாரசியமாக பல மக்கள் வயதான பின்னும் தங்களுடைய குறிக்கோளில் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்வதில்லை இங்கு நான் குறிக்கோளை பற்றி பேசுவதால் இதை சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஐம்பதிலிருந்து 55 வயதிற்குள் குழந்தைகள் சுதந்திரமாக இருக்கும் போது மற்றும் நம்மை விட்டு அவர்கள் தூரமாக இருக்கும்போது இப்போது கேள்வி எழுகிறது நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் மற்றும் அந்த மனிதர் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தால் மீதமுள்ள வருடங்களை சந்தோஷமாக கழிப்பார்கள் ஆனால் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின் குடும்பத்தில் செய்வதற்கு எதுவுமில்லை என்றானபின் மற்றும் ஒரே மாதிரி எல்லாம் இருந்தால் மற்றும் இந்த விஷயத்தில் குறிக்கோள் இல்லாமல் இருந்தால் ஒரு பயனும் இல்லை ஒரு சவாலும் இல்லை பின்னர் அந்த மனிதர் சுவாரசியம் இழக்கிறார் இப்போது அவர் எந்த அளவுக்கு செல்வார் என்றால் தன்னைத் தானே கேட்டுக் கொள்வார் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் இருந்து என்ன பயன் அதனால் ஒரு மனிதருக்கு மிகத்தெளிவான குறிக்கோள் அமைக்கும் கோட்பாடு இருக்க வேண்டும் நிறைய மனிதர்களுக்கு ஓய்வு அடையும் வரைக்கும் குறிக்கோள் இருக்கும் தன்னுடைய பணி ஓய்வுக்கான தொழில்முறை குறிக்கோள் பல மனிதர்களிடம் இரண்டாவது இன்னிங்சை ஒரு குறிக்கோள் இருக்கும் அதாவது ஓய்வுக்குப் பின் ஒரு குறிக்கோள் அதை நோக்கி திட்டம் செய்கிறார்கள் மற்றும் அதை நோக்கி வேலை செய்கிறார்கள் அதனால் பணி ஓய்வு அடைவதற்கு முன்னால் இதை நோக்கி அவர்கள் வேலை செய்வார்கள் அதனால் இந்த விஷயத்தில் இருக்கும் குறிக்கோள் ஒரு மனிதனுடைய நடத்தை மற்றும் பாதை எனக்கு என்ன வேண்டும் எனக்கு இந்த குறிப்பிட்ட பதவி வேண்டும் இந்த குறிப்பிட்ட அந்தஸ்து வேண்டும் எனக்கு குறிப்பிட்ட வெற்றி வேண்டும் என்று ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் இந்த குறிப்பிட்ட வெற்றி அல்லது குறிக்கோள் அது அடையும்வரை அந்த மனிதர் அமைதி அமைதி இல்லாமல் இருப்பார் மற்றும் அதன் பின்னர் அது அவரை ஓய்வெடுக்க விடாது அதனால் அவர் அந்த குறிக்கோளை அடையும்வரை எந்த வயதானாலும் ஓய்வெடுக்க மாட்டார் ஆனால் குறுகிய கால குறிக்கோள்களை அடைந்தபின் அடுத்து என்ன என்பது அடுத்த பெரிய கேள்வி ஏனென்றால் குறிக்கோள் ஒருவருடைய கவனம் மற்றும் ஆற்றல் இவற்றை கொண்டுசெல்கிறது முயற்சிகளை பலகாலம் தக்க வைக்கிறது செய்து கொண்டே இருக்க வைக்கிறது இல்லை நான் இப்படி இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட நிலையை அடைய வேண்டும் இதுதான் தொடர்ந்து முயற்சிகளை ஒரு மனிதனை ஊக்குவிக்கும் வெற்றி அடைவதற்கு உத்திகளை மேற்கொள்ள வைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன பங்களிக்கலாம் கடினமான குறிக்கோளை அடைய என்ன செய்ய வேண்டும் இந்த சவாலை எப்படி அடைய வேண்டும் மற்றும் அவர்கள் குறிக்கோளை அடைவதற்கு வெவ்வேறு உத்திகளை மேற்கொள்கிறார்கள் குறிப்பிட்ட சவாலான குறிக்கோள்கள் நல்ல திறமையை வெளிப்படுத்துகிறது என்று ஆய்வு பரிந்துரைக்கிறது ஆறுதல் மண்டலம் நல்ல திறமைகளை உருவாக்குவதில்லை ஆறுதல் மண்டலம் சிறந்த முடிவுகள் மற்றும் ஆச்சரியங்களை உருவாக்குவதில்லை இது ஆறுதல் மண்டலத்தில் இருந்து வருவதில்லை இது சவால்களில் இருந்து வருகிறது அதிக சவாலான நிலைமையில் நல்ல திறமை இருக்கும் எனவே எந்த வகையில் சவாலான குறிக்கோள் உடன் நாம் ஒப்பிடும்போது வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் இருக்கும் புதிதாக எதுவும் நடப்பதில்லை பின்னர் வாழ்க்கையில் எந்த அழகும் இல்லை எனவே பயிற்சியாளர்களிடம் சொல்லப்படவேண்டும் அதாவது சவால் இருந்தால் நீங்கள் சவாலை மேற்கொள்ளுவதற்கு நன்கு உயிரோடு இருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் தேவையான எச்சரிக்கை மற்றும் சுறுசுறுப்பு குறிப்பிட்ட அந்த சவாலை மேற்கொள்வதற்கு உங்களிடம் உள்ளது நீங்கள் அந்த சவாலை ஏற்றுக் கொள்வதற்கு மிகவும் தகுதியான மனிதர் ஆனால் மக்கள் மிக அதிக அளவில் சுறுசுறுப்பு திறமையான மற்றும் வேலையில் உற்சாகம் செயலாற்றுவது இவையெல்லாம் இல்லை என்றால் அவர்கள் செயலாற்றுவது பற்றி கண்டுகொள்ளவில்லை பின்னர் அவர்கள் சவாலை ஏற்றுக் கொள்வதில்லை ஆனால் சவால் இல்லை என்றால் குறிக்கோள் இல்லை மற்றும் குறிக்கோள் இல்லை என்றால் சவால் இல்லை பின்னர் வாழ்க்கை என்பது சோம்பேறித்தனம் ஆகிவிடும் மற்றும் அது பிரச்சனையாகும் எனவே குறிக்கோள் அமைக்கும் கோட்பாடு பயிற்சி நிரல் உருவாக்க பயன்படுகிறது எனவே நாம் எப்பொழுது பயிற்சி நிரல் வடிவமைத்தாலும் குறிக்கோள் அமைக்கும் கோட்பாடுகற்பது என்பது பயிற்சியாளர்களுக்கு குறிப்பிட்ட சவாலான குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களை தருவதால் கிடைக்கும் என்று பரிந்துரைக்கிறது அதாவது ஒரு நாளின் முடிவில் அவர்களால் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை அடைய முடிய வேண்டும் மற்றும் சவாலான குறிக்கோள் அங்கிருக்கும் மற்றும் அதை பயிற்சியாளர்கள் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக குறிக்கோள் அமைக்கும் கோட்பாடு பாதிப்பு பயிற்சி பாடத்திட்டங்களை உருவாக்கும் போது பார்க்கலாம் மற்றும் நாம் எப்பொழுது பயிற்சி பாடத்திட்டங்களை உருவாக்கினாலும் சவாலான குறிக்கோள்கள் அதில் இருக்க வேண்டும் நீங்கள் பணியில் சவாலான குறிக்கோள்களை பார்ப்பீர்கள் மற்றும் அந்த பணி இந்த வகையான மாதிரியை சார்ந்து இருக்கும் மற்றும் நீங்கள் அந்த குறிக்கோள்களை பணிகளை முடிப்பதன் மூலம் அடையலாம் ஆனால் யார் ஊக்கம் அடைந்ததாக உணர்வார்கள் மற்றும் மிக மிக நீண்ட நிலைநிறுத்தும் கோட்பாடுகள் உள்ளன அதாவது தேவைக் கோட்பாடு யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் ஊக்கம் அடைவார்கள் நான் முன்பே குறிப்பிட்டுள்ளேன் ஒருவருக்கு தேவை இருந்தாலொழிய அந்த மனிதர் நகர மாட்டார் எனவே தேவை என்பது ஒரு குறைபாடு அதாவது ஒரு மனிதர் எந்த ஒரு நேரத்திலும் அதை அனுபவிக்கிறார் இல்லை எனக்கு இது வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைபாட்டை உணரும்போது அந்த மனிதர் ஊக்குவிக்க படுவதாக உணர்கிறார் தேவை ஒரு மனிதரை குறைபாட்டை போக்குவதற்கு அதற்கு ஏற்றார்போல் நடந்துகொள்ள ஊக்கமளிக்கிறது பயிற்சி நிரல்களில் பல கதைகள் படிக்கிறோம் அவற்றில் ஒரு மனிதன் மரத்தின் அடியில் சும்மா உட்கார்ந்து இருக்கிறார் இன்னொரு மனிதர் வருகிறான் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு முதல் மனிதர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு இவர் நீ கடினமாக உழைக்க வேண்டும் என்னை போல் நான் இரவு பகலாக உழைக்கிறேன் பின்னர் இவ்வளவு வெற்றி அடைகிறேன் என்று சொல்கிறார் முதல் மனிதன் இவ்வளவு வெற்றி அடைந்த பின் என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்கிறார் அதன்பின் ஓய்வு எடுப்பேன் சுகமாக வாழ்வேன் என்று சொல்கிறார் அதற்கு முதலாமவர் நான் இப்பொழுது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் எனவே நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் பின்னர் சுகமாக வாழ்கிறீர்கள் இங்கு இப்படித்தான் ஒரு மனிதர் தன்னுடைய குறைபாட்டை தீர்த்துக் கொள்கிறார் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு குறிப்பிட்ட நடத்தையை மேற்கொள்ளுவது வரை நீங்கள் இந்த கதையின் விமர்சனம் என்ன என்று புரிந்து கொள்ள மாட்டீர்கள் ஒரு மனிதர் தன்னுடைய குறைபாட்டை எப்படி தீர்த்துக் கொள்கிறார் என்பதுதான் எனவே ஒரு மரியாதைக்குரிய நன்கு அறியப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் உடைய அதாவது குறைபாடு இருந்தால் பின்னர் அந்த மனிதர் ஊக்கம் அடைகிறார் இல்லாவிட்டால் அந்த மனிதர் ஊக்கம் அடைவதில்லை மற்றும் தன்னை மற்ற கூறுகளுடன் ஒப்பிட்டு கொள்வார் தேவைக் கோட்பாடு என்பது பயிற்றுவித்தல் ஊக்கமளிக்க செய்வது பயிற்சி அளிப்பவர் பயிற்சியாளர்களின் தேவைகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு சரியாக தேவை அதுதான் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று பரிந்துரைக்கிறது மற்றும் இந்த பயிற்சி நிரல் உள்ளடக்கம் எவ்வாறு தேவைகளை பூர்த்திசெய்யும் என்ற சம்பந்தங்கள் தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய தேவை மற்றும் எந்த வகையான பயிற்சி நிரல் ஒரு குறிப்பிட்ட படிப்புக்கு அந்த பயிற்சி சரியாக எதற்கு தரப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி என்றால் என்ன வளர்ச்சி என்றால் என்ன பணி எப்படி செய்யப்படவேண்டும் பயிற்சி தேவைகளை பயிற்சி நிரலை வடிவமைக்க வார்ப்புரு இவற்றையெல்லாம் அறியவேண்டும் மற்றும் இந்த கோட்பாடுகள் மற்றும் நிரல்களை எப்படி சேர்க்க வேண்டும் இதைப்பற்றி எல்லாம் இந்த தொகுதி வரை விவாதித்தோம் மற்றும் பயிற்சியாளர்களின் குறிப்பிட்ட அடிப்படைத் தேவைகள் உதாரணத்திற்கு அவர்களது உடலியல் மற்றும் பாதுகாப்பு தேவைகள் அவை நிறைவேறாவிட்டால் அவர்கள் கற்பதற்கு ஊக்கம் அடைய மாட்டார்கள் எனவே பலதடவை பயிற்சி நிரலில் நல்ல உணவு வழங்கப்பட வேண்டும் என்பது உங்களது வேலை அவர்கள் உணவுக்காக வருகிறார்கள் என்பது இல்லை ஆமாம் ஆனால் ஒரு கேள்வி ஒரு மரியாதையான பயிற்சியாளர்களுக்கு தரப்பட வேண்டிய மரியாதையாகும் எனவே இந்த விஷயத்தில் அதுவும் ஒரு தேவை அதாவது ஒழுங்கான சாப்பாடு ஒழுங்கான தங்கும் வசதி வசதிகள் இவை பயிற்சியின்போது உருவாக்கப்படவேண்டும் பயிற்சியாளர்களை வசதியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே அவர்களால் கற்க இயலும் அவர்கள் வசதியில்லாமல் அவரது உடலியல் தேவை மற்றும் பாதுகாப்பு தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் பின்னர் அவர்களால் எவ்வாறு பயிற்சி நிரலில் கவனம் செலுத்த முடியும் எனவே இதுவும் ஒரு காரணம் தேவை பற்றி ஏராளமாக சொல்லலாம் ஆனால் நாம் பயிற்சிக்கான தேவைக் கோட்பாடு பற்றி கவனத்தில் கொள்கிறோம் எனவே நான் அதில் கட்டுப்படுத்தி கொள்வேன் நாம் இப்போது அடுத்த கோட்பாட்டுக்கு வருவோம் எதிர்பார்ப்பு கோட்பாடு ஒரு மனிதனின் நடத்தை மூன்று கூறுகள் எதிர்பார்ப்பு கருவி மற்றும் வேலன்ஸ் பொருத்து அமைகிறது என்று எதிர்பார்ப்பு கோட்பாடு பரிந்துரைக்கிறது மற்றும் ஒருவர் நன்றாக செய்ய முயலும் நடத்தை மற்றும் உண்மையிலேயே நன்றாக செய்வதற்கும் இடையே உள்ள தொடர்பு எதிர்பார்ப்பு ஒவ்வொருவரிடமும் குறிப்பிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் அது மேல் உள்ளவர் அல்லது கீழ் உள்ளவர் அனைவருக்கும் எதிர்பார்ப்பு உள்ளது இந்த குறிப்பிட்ட எதிர்பார்ப்புகள் அவர்களை வேலையை நோக்கி நகர்த்துகின்றன எதிர்பார்ப்பு என்பது சுய திறனுக்கு ஒப்பானது மற்றும் எதிர்பார்ப்பு கோட்பாடு ஒரு நம்பிக்கை அதாவது ஒரு நடத்தையை செய்வது பயிற்சி நிரலை பங்கேற்பது இவை இரண்டும் ஒரு குறிப்பிட்ட விளைவுடன் தொடர்பு உள்ளது அந்த உதாரணம் ஒரு வேலையை உன்னால் நன்றாக செய்ய முடிகிறது அப்படி என்றால் நீ கண்டிப்பாக மேலும் மேலும் முயற்சி செய்வாய் அந்த குறிப்பிட்ட பயிற்சி நிரலை முழுவதுமாக உபயோகப்படுத்துவதற்கு இதுதான் கருவி எனவே இந்த விஷயத்தில் எதிர்பார்ப்புகள் என்ன பின்னர் நடத்துவது பயிற்சி நிரலில் பங்கேற்பது பின்னர் பயிற்சி நிரலில் இருந்து கற்றுக்கொள்வது இதுதான் கருவி மற்றும் வேலன்ஸ் என்றால் என்ன வேலன்ஸ் என்பது ஒரு மதிப்பு அதாவது ஒரு விளைவின் மீது மனிதன் வைக்கும் மதிப்பு எனவே ஒரு வேலையை நன்றாக செய்து முடிப்பது எவ்வளவு முக்கியம் எனவே நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் அதாவது நான் வேலையை செய்து என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டும் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட கருவி வருகிறீர்கள் அதாவது நீங்கள் பயிற்சி நிரலை பங்கு கொள்கிறீர்கள் மற்றும் வேலன்ஸ் என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் பயிற்சி நிரலை செய்கிறீர்கள் என்று சொல்கிறது எனவே இந்த எதிர்பார்ப்பு கோட்பாடு ஒரு நிகழ்ச்சி நிரலை உருவாக்கப்படும்போது அதைப் பற்றி பேசுகிறது முதலில் எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் கருவியை புரிந்து கொள்ளுங்கள் பின்னர் எப்படி பயிற்சி நிரலை நடத்துவது மற்றும் பயிற்சி நிரலில் பங்கேற்று திரும்பும்போது அது பணியிடத்திற்கு எவ்வளவு உபயோகமாக இருந்தது இப்போது வேலன்ஸ் அங்கு இருக்கும் எனவே எதிர்பார்ப்புகள் உங்கள் செயல் திறனின் முயற்சிகளை ஒத்துப்போகின்றன பயிற்சியாளருக்கு கற்றுக்கொள்வதற்கு திறன் இருக்கிறதா தன்னால் முடியும் கற்க முடியும் என்று நம்புகிறார்களா கருவி செயல்திறன் மற்றும் விளைவு இவற்றுடன் சம்பந்தம் உடையது மற்றும் அந்த பயிற்சியால் எதிர்பார்த்த விளைவுகள் வாக்குறுதி அளிக்கப்பட்டது போல் தரப்பட்டது என்ற நம்பிக்கை வேலன்ஸ் விளைவுகளுக்கான மதிப்பு விளைவுகளுக்கான மதிப்பு என்பது பயிற்சி மதிப்புடன் சம்பந்தமானது ஒரு பயிற்சி இந்நிலையிலிருந்து எதிர்பார்ப்பு கோட்பாடு பரிந்துரைப்பது என்னவென்றால் கற்பது என்பது தொழிலாளர்கள் ஒரு நிரலின் உள்ளடக்கத்தை தங்களால் கற்க இயலும் என்று நம்பும் போது கற்பித்தல் நடக்கும் என்பதாகும் அதனால் அவர்களது நம்பிக்கையாக உள்ளது தாங்கள் ஒரு காரணத்திற்காக அங்கே வந்திருக்கிறார்கள் ஏதாவது கற்க விரும்புகிறார்கள் அந்த குறிப்பிட்ட நிரலிலிருந்து ஏதாவது கற்க முடியும் என்று நம்புகிறார்கள் கற்பது ஒரு விளைவுடன் தொடர்பு உடையது எனவே வேலை செயல்திறன் நன்றாக இருந்தால் சம்பளம் உயரும் ஏனென்றால் நல்ல வேலைத்திறன் அதிக வெகுமதி அமைப்புடன்தொடர்பு உடையது அங்கீகாரம் அல்லது சக அங்கீகாரம் கருவி மற்றும் ஊழியர்கள் இந்த விளைவுகளை மதிக்கிறார்கள் மற்றும் தாங்கள் திரும்பி வரும்போது பின்னர் இந்த ஊழியர்கள் இந்த விளைவுகளை மதிக்கிறார்கள் அதனால் இந்த சம்மதத்தை பார்க்கும் போது அவர்களால் நல்ல செயல் திறனை மேற்கொள்ள முடிகிறது பெரியவர் கற்றல் கோட்பாடு மால்கம் நோஸ் இவருடன் மிகவும் சம்பந்தமுடையது அதாவது அனுமானங்களின் அடிப்படையில் உருவானது மால்கம் நோஸ் இந்த பெரியவர் பற்றி நிறைய பேசியுள்ளார் மேலும் என்னுடைய முந்திய அமர்வில்நான் இந்த பெரியவர் கோட்பாடு எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்று பேசியிருக்கிறேன் எனவே அவர்கள் ஒரு விஷயத்தை ஏன் கற்கிறார்கள் என்று தெரிந்துகொள்ள வேண்டும் இது நடுநிலை மற்றும் மூத்த நிலை நிர்வாகிகளுக்கு பொருந்தும் அதற்கு சுய திசை தேவை இருக்கும் அது மிக மிக முக்கியம் ஏனென்றால் இந்த நிலையில் ஒருவர் தன்னிறைவு அடைகிறார் அது சரி நான் நிறைய கற்று விட்டேன் மற்றும் இப்போது போதும் என்ற இடத்தில் நான் இருக்கிறேன் இப்போது மேலும் மேலும் கற்க வேண்டும் என்ற சுய திசை தேவை உள்ளது பெரியவர்கள் வேலை சம்பந்தமான அனுபவங்களை கற்கும் நிலைமையில் கொண்டு வருகிறார்கள் மற்றும் இந்த விஷயத்தில் அவர்களால் கற்கும் நிலைமையில் தங்கள் அனுபவங்களை இணைக்க முடிந்தால் அது நல்ல அந்தஸ்து ஆகும் பெரியவர்கள் கற்கும் அனுபவத்தில் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் அணுகுமுறையை கற்பித்தலில் கொண்டுவருகிறார்கள் அதனால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சினை இருந்தால் அவர்கள் இது என்ன பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று பார்க்க விரும்புகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் பிரச்சனையை நோக்கும் அணுகுமுறையுடன் கற்பித்தல் இருக்கும் பெரியவர்கள் வெளி மற்றும் உள்ளிருப்பு ஊக்குவிப்புகள் இரண்டிலும் ஊக்கத்துடன் கற்கிறார்கள் மற்றும் இந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதில் கற்கும் தேவை மற்றும் நிலை அல்லது உள்ளிருப்பு விருப்பம் இருக்கும் எனவே அது வெளி மற்றும் உள்ளிருப்பு இரண்டு வகையான ஊக்கமளிக்கும் கூறுகள் அங்கு இருக்கலாம் இந்த இரண்டு வகையான வெளி மற்றும் உள்ளிருப்பு கூறுகள் இருந்தால் அவர்கள் இந்த குறிப்பிட்ட வகையான பயிற்சி நிரலுக்கு செல்வார்கள் பெரியவர் கற்கம் கோட்பாடு பயிற்சி நிரல்கள் உருவாக்கும் போது மிக முக்கியம் ஏனென்றால் இந்த மாதிரி நிரல்களுக்கு பார்வையாளர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள் மற்றும் அவர்கள் பெரும்பாலான நேரத்தை ஒரு முறையான கல்வி அமைப்பில் செலவிட்டு இருக்கமாட்டார்கள் இப்போது இது பெரியவர்களின் குறித்த நிரல் அவர்கள் முறையாக இதை செய்ததில்லை உதாரணத்திற்கு மூத்த பொறியாளர்கள் எனவே அவர்கள் மேலாண்மை மேற்படிப்பு படித்திருக்காரவிட்டால் அவர்கள் இந்த வகையான பயிற்சி நிரல்களை கற்க விரும்புகிறார்கள் இவை அவர்களுடைய மேலாண்மை திறனை அதிகப்படுத்தும் மற்றும் இந்த விஷயத்தில் அவருடைய நேரத்தை இந்த வகையான முறையான கல்வி அமைப்பில் செலவிட விரும்புகிறார்கள் மற்றும் சிலர் ஆய்வு படிப்பு மற்றும் இந்த வகையான பாடங்களை படிக்கிறார்கள் எனவே இவை எல்லாம் இந்த குறிப்பிட்ட தொகுதியில் கருத்தில் கொள்ளப்படும் எனவே இவையெல்லாம் இந்த தொகுதியில் இருக்கும் இப்படித்தான் பயிற்சி நிரலை உருவாக்க வேண்டும் மற்றும் எந்த வகையான கோட்பாடுகளை ஒரு குறிப்பிட்ட வார்ப்புரு வடிவமைக்கும்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இதுதான் கோட்பாடுகள் மற்றும் ஒரு பயிற்சி நிரலை வடிவமைப்பதற்கு உள்ள தொடர்பு ஆகும்